அனைவருக்கும் வணக்கம் டி ஏ நானோ தொழில்நுட்பத்தில் உள்ள இந்த பாடத்தின் 6வது விரிவுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த சொற்பொழிவில் நாம் சுய அசெம்பிளி என்றால் என்ன சுயத்தின் கவர்ச்சிகரமான அம்சங்கள் ஒருங்கு கூடுதல் மற்றும் இந்த சுய - ஒருங்கு கூடுதல் எது உந்துதல் என்பதை அறியப் போகிறோம் நாங்கள் டி ஏ நானோ தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடுகள் பற்றியும் அறியப் போகிறோம் ஏ ஓரிகமி மற்றும் டி ஏ ஓரிகமியின் குறைபாடுகள் பற்றி நாங்கள் விவாதிக்க உள்ளோம் சுய அசெம்பிளி என்பது ஒரு கீழான புனை கதை செயல் முறை ஆகும் டாப்டவுன் அணுகுமுறை என்பது மொத்தமாக நானோகட்டமைப்புகள் மற்றும் கீழ் நிலை அணுகுமுறை என்பது அணுஅளவிலிருந்து நானோ அளவிலான கட்டமைப்புகள் என்பதாகும் கீழ்நிலை அணுகுமுறையில் நாங்கள் சிறியஅளவிலான கூறுகளுடன் தொடங்கி பெரிய கட்டமைப்புகளை வடிவமைக்கிறோம் சுய அசெம்பிளி என்பது மூலக்கூறுகள் அல்லது பொருள்களின் தன்னிச்சையான சக இணைப்பற்ற விசை திரள்வதின் மூலமே உருவாகும் இங்கே கட்டுமான தொகுதிகள் ஆகிய மூலக்கூறுகள் அல்லது குறியிடப்பட்ட தகவலுடன் கூடிய எந்தவொரு பொருளும் சுய அசெம்பிளி உருவாக உதவும் உதாரணமாக ஒரு டி ஏ மூலக்கூறைக் கவனியுங்கள் இது குறியிடப்பட்ட தகவலைக் கொண்டுள்ளது இது A உடன்பிணைப்பை உருவாக்கமுடியும் மற்றும் G ஆனது C உடன் பிணைப்பை உருவாக்குகிறது ஏ ஏற்கனவே குறியிடப்பட்ட தகவலைக்கொண்டுள்ளது என்பதாகும் எனவே நீங்கள் அதை ஒரு தீர்வில் வைக்கும் போது டி ஏ எளிதில் பிணைப்புகளை உருவாக்குகிறது இப்போது மூலக்கூறு அஃகிரிகேட்ஸ் பற்றி பார்ப்போம் நானோஅறிவியலில் சுயஅசெம்பிளிங்கின் மிக முக்கியமான வகைகளில் ஒன்று மூலக்கூறு சுய அசெம்பிளி ஆகும் இங்கே மூலக்கூறுகளின் குழு மிகவும் நிலையான கட்டமைப்பை உருவாக்குவதற்காக தன்னிச்சையாக தங்கள் நிலைகளை மறு சீரமைக்கிறது பொதுவாக மிகக் குறைந்த தொடர்பு ஆற்றலைக் கொண்ட ஏற்பாடு மிகவும் நிலையானது இயற்கையானது அத்தகைய ஏற்பாடுகளை ஆதரிக்கிறது இது மிகவும் நிலையான கட்டமைப்புகளை உருவாக்க குறைந்த தொடர்பு ஆற்றல் தேவைப்படுகிறது அறை வெப்பநிலையில் மிகவும் நிலையான கட்டமைப்பை உருவாக்க மூலக்கூறுகள் எவ்வாறு நகர்கின்றன மூலக்கூறுகள் தொடர்ந்து விண்வெளியில் சுற்றி வருகின்றன அவை வெப்பம் அல்லது வெப்பஆற்றல் காரணமாக வடிவங்களை மாற்றுகின்றன ஆகவே மூலக்கூறுகளின் தொகுப்பு அதன் மிகவும் சாதகமான உள்ளமைவில் அல்லது குறைந்த ஆற்றல் தேவைப்படும் ஏற்பாட்டில் இல்லாவிட்டால் அவை வெப்ப ஆற்றலைப் பயன்படுத்தி மிகவும் சாதகமான உள்ளமைவை நோக்கி நகர்ந்து மிகவும் நிலையான கட்டமைப்பை உருவாக்குகின்றன எளிய உதாரணம் மலைப்பகுதியில் இருந்து பள்ளத்தாக்குக்கு நீர் பாயும் போக்கு ஆகும் இப்போது சுய கூட்டத்தின் கவர்ச்சிகரமான அம்சங்கள் என்ன சுய சட்டசபை தொடர்கிறது தன்னிச்சையாக மற்றும் இது பெரும்பாலும் வெப்ப இயக்கவியல் சம நிலைக்கு நெருக்கமாக இருக்கும் இது குறைபாடுகளை நிராகரிக்கிறது இது ஒரு சுய குணப்படுத்தும் திறனைக் கொண்டுள்ளது சுய அசெம்பிளி என்பது சில நடைமுறை உத்திகளில் ஒன்றாகும் நானோ கட்டமைப்புகளை உருவாக்குகிறது சில எடுத்துக்காட்டுகளைப் பற்றி விவாதிக்கலாம் நீங்கள் தண்ணீரில் இரண்டு முனைகளை கொண்ட மூலக்கூறுகளைக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது நீர் விரும்பும் துருவ தலை ஹைட்ரோஃபிலிக் மூலக்கூறு மற்றும் நீர் துருவமற்ற வால்கள் ஹைட்ரோபோபிக் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் மூலக்கூறுகள் எனவே நீங்கள் இந்த வகையான மூலக்கூறுகளை தண்ணீரில் போடும்போது ஹைட்ரோஃபிலிக் தலைகள் தண்ணீரை எதிர்கொள்ளும் மற்றும் அனைத்து ஹைட்ரோபோபிக் வால்களும் தண்ணீரிலிருந்து விலகி இருக்கும் நாங்கள் ஒரு மைசில்லே கட்டமைப்பைப் பெறுவோம் ஒரு உதாரணத்தைக் கவனியுங்கள் தண்ணீரில் ஒரு சொட்டு எண்ணெயினை சேர்த்தால் கட்டமைப்பு போன்ற வட்ட வளையத்தைப் பெறுவோம் மற்றொரு உதாரணத்தைக் கவனியுங்கள் ஹைட்ரோபோபிக் லிகண்டால் பூசப்பட்ட ஒரு சில்வர் நானோ க்யூப்ஸை நாம் செய்யலாம் எனவே இந்த கனசதுரத்தின் ஒரு பக்கத்தில் மட்டுமே ஹைட்ரோபோபிக் லிகண்ட் பூசப்படும்போது ஒரு குறிப்பிட்ட வகையான தொகுப்பு கிடைக்கும் இந்த கனசதுரத்தின் எத்தனை பக்கங்களும் ஹைட்ரோபோபிக் லிகண்டால் பூசப்பட்டுள்ளன என்பதைப் பொறுத்து இந்த தொகுப்பு மாறும் எனவே நானோ அளவிலான வரம்பில் எங்களுக்கு ஏன் அத்தகைய அமைப்பு தேவை மாறுபட்ட நானோ துகள்களின் தொகுப்பு நன்கு வளர்ந்திருக்கிறது நானோ துகள்களை ஒருங்கிணைக்க பல்வேறு முறைகள் உள்ளன ஆனால் இந்த நானோ துகள்களை எவ்வாறு ஒழுங்கமைப்பது என்பது சவாலான பணி எனவே கட்டுப்படுத்தப்பட்ட உருவவியல் கொண்ட நானோ துகள்களின் பல பரிமாண அசெம்பிளி அவற்றின் புதுவித பயன்பாடுகளை உணர மிகவும் முக்கியமானது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அல்லது சுய கூடியிருந்த நானோ கட்டமைப்புகள் ஒரு குறிப்பிடத்தக்க கூட்டு பண்புகளைக் காட்டுகின்றன அவை பொறியியல் நானோ கட்டமைப்புகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதற்கு ஒரு எளிய உதாரணத்தைக் காண்போம் எல்லா எழுத்துக்களும் சிதறடிக்கப்பட்டால் உங்களுக்கு எந்த அர்த்தமும் கிடைக்காது ஒரு வார்த்தையை உருவாக்குவதற்கும் வார்த்தையின் பொருளைப் பெறுவதற்கும் அவை சரியான முறையில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இதேபோல் நானோ துகள்கள் பரவப்பட்டு இருந்தால் அல்லது சிதறடிக்கப்பட்டால் உங்களுக்கு எந்த அர்த்தமும் கிடைக்காது பல்வேறு நாவல் பண்புகளைப் பெற அவை சரியான கட்டமைப்பில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக வெள்ளி மற்றும் காந்தப் பொருட்களின் இயற்பியல் மற்றும் ஒளியியல் பண்புகள் அவற்றின் தனிப்பட்ட பண்புகளுடன் ஒப்பிடும்போது வேறுபடுகின்றன பல்வேறு நாவல்கள் மற்றும் புதுமையான நடைமுறைகள் மூலம் நாம் அவ்வப்போது கூடியிருந்த நானோ கட்டமைப்புகளை உருவாக்க முடியும் சுய அசெம்பிளியைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த நானோ துகள்களை ஒழுங்குபடுத்தி நிறைய பயன்பாடுகளைக் கொண்ட பல்வேறு நானோ கட்டமைப்புகளை உருவாக்கலாம் நிறைய பயன்பாடுகளைக் கொண்ட கட்டமைப்புகள் இந்த நானோ அமைப்பை நாம் லித்தோகிராஃபி மூலம் டாப் டவுன் போன்ற அணுகுமுறை பயன்படுத்தி செய்யலாம் ஆனால் இந்த சொற்பொழிவில் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் எவ்வாறு சுய தொகுப்பு அணுகுமுறை போட்டோம்அப் முறையில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை அறியப் போகிறோம் சுய தொகுப்பு இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நிலையான தொகுப்பு மற்றும் டைனமிக் தொகுப்பு நிலையான தொகுப்பு வெப்ப இயக்கவியல் இலவச ஆற்றலின் குறைந்தபட்சத்தைக் கொண்டுள்ளது எனவே அது உருவாகியவுடன் நிலையானது அதேசமயம் டைனமிக் அசெம்பிளி இயக்கவியல் ரீதியாக உருவாகிறது மேலும் இது குறைந்தபட்ச இலவச எரிசக்தி நிலையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவே நிலையானதாக இருக்காது இந்த சுய தொகுப்பினை இயக்கும் சக்திகள் யாவை இது போன்ற வேதியியல் பிணைப்பின் சக்திகள் அல்லாத கோவலன்ட் இடைவினைகள் அயனி இடைவினைகள் வான் டெர் வால்ஸ் படைகள் ஹைட்ரஜன் பிணைப்பு மற்றும் பிறகாந்த மற்றும் ஹைட்ரோஃபிலிக் அல்லது ஹைட்ரோபோபிக் சக்திகள் போன்ற சக்திகள் இந்த சுய தொகுப்பினை இயக்குவதில் இந்த சக்திகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த சுய அசெம்பிளி செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் வேதியியல் தொடர்புகளைப் பற்றி பார்ப்போம் இங்கே முக்கியமாக பலவீனமான தொடர்புகள் சுய அசெம்பிளி செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே உதாரணத்தைப் பார்ப்போம் ஹைட்ரஜன் பிணைப்பு என்பது ஆக்ஸிஜன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற எலக்ட்ரோ எதிர்மறை அணுக்களுக்கு இடையிலான ஒரு சிறப்பு வகை கவர்ச்சிகரமான மூலக்கூறு தொடர்பு ஆகும் எலக்ட்ரோஸ்டேடிக் அல்லது கூலொம்ப் ஈர்ப்பு எனப்படுவதன் மூலம் இவை நேரடியாக ஒருவருக்கொருவர் பிணைக்கப்படுகின்றன அதாவது இது நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட மற்றும் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட அணுவுக்கு இடையில் ஒரு பிணைப்பை உருவாக்குகிறது மூன்றாவது ஒரு உலோக தசைநார் தொடர்பு இங்கே இரும்பு போன்ற சில வகையான உலோகங்கள் மூலக்கூறுகளில் உள்ள குறிப்பிட்ட அணுவுடன் ஒரு பெரிய பிணைப்பை உருவாக்குகின்றன வான் டெர் வால்ஸ் இடைவினைகள் தானியங்கி எண்ணெய்கள் மற்றும் ஹைட்ரோஃபிலிக் இடைவினை போன்ற துருவமற்ற மூலக்கூறுகளுக்கு இடையிலான பலவீனமான ஈர்ப்பாகும் இதன் பொருள் மூலக்கூறுகளில் சார்ஜ் செய்யப்பட்ட குழுக்கள் ஒரு கரைப்பானாகப் பயன்படுத்தப்படும்போது தண்ணீருக்கு ஈர்க்கப்படும் போக்கு ஆகும் கடைசியாக ஒன்று ஹைட்ரோபோபிக் இடைவினைகள் ஆகும் அங்கு துருவமற்ற பொருட்களின் நீர்நிலைக் கரைசலில் திரட்டுவதற்கும் நீர் மூலக்கூறுகளை விலக்குவதற்கும் ஒரு போக்கு உள்ளது இப்போது டி ஏ நானோ தொழில்நுட்பம் பற்றி விவாதிப்போம் ஏ நானோ தொழில்நுட்பம் சுய அசெம்பிளி மற்றும் டி ஏ அடிப்படையிலான நானோ கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான கீழ்நிலை அணுகுமுறையைப் பயன்படுத்துகிறது ஏ நானோ தொழில்நுட்பம் டி ஏவின் தனித்துவமான மூலக்கூறு அங்கீகார பண்புகளைப் பயன்படுத்துகிறது ஏ என்பது உயிரியல் தகவல்களைக் கொண்ட ஒரு மரபணு பொருள் ஆனால் இங்கே டி ஏ பல்வேறு நானோ கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான கட்டமைப்பு பொருளாக பயன்படுத்தப்படும் ஏ ஓரிகமி என்று அழைக்கப்படுகிறது ஏ ஓரிகமி என்பது நானோ அளவில் தன்னிச்சையான இரண்டு அல்லது முப்பரிமாண வடிவங்களை உருவாக்க டி ஏவின் நானோ அளவிலான மடிப்பு ஆகும் ஏ ஓரிகமி காகித ஓரிகமியைப் போன்றது அங்கு ஒரு காகிதத்தைப் பயன்படுத்தி நாம் பல்வேறு வகையான கட்டமைப்புகளை உருவாக்குகிறோம் இதே போல் நாம் டி ஏவைப் பயன்படுத்தி பல்வேறு வகையான கட்டமைப்புகளை உருவாக்கலாம் இப்போது சில அடிப்படைக் கருத்துகளைப் பார்ப்போம் நியூக்ளிக் அமிலம் நியூக்ளியோடைட்களின் நேரியல் பாலிமரைக் கொண்டுள்ளது நியூக்ளியோடைடுகள் மற்றும் நியூக்ளியோசைடுகள் என்றால் என்ன ஏவில் சர்க்கரை நைட்ரஜன் அடிப்படை மற்றும் பாஸ்பேட் மூலக்கூறுகள் உள்ளன சர்க்கரை பிளஸ் அடிப்படை நியூக்ளியோசைடு மற்றும் சர்க்கரை அடிப்படை மற்றும் பாஸ்பேட் ஆகியவற்றின் கலவையானது நியூக்ளியோடைடு ஆகும் ஏவைப் பொறுத்தவரை 2 டியோக்ஸி டி ரைபோஸ் சர்க்கரை உள்ளது மற்றும் ஆர் ஏ விஷயத்தில் அது டி ரைபோஸ் சர்க்கரை இங்கே உப்பு பொருள்கள் அடினீன் தைமைன் குவானைன் மற்றும் ஏ டி ஜி அல்லது சி முறையே ஆகும் சார்ஜாஃப் விதிகளைப் பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது டி ஏ நானோ தொழில்நுட்பத்தில் மிகவும் முக்கியமானது இந்த விதியின் படி ஒரு எப்போதும் டி உடன் பிணைப்பை உருவாக்குகிறது அடினீன் மூலக்கூறு எப்போதும் இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்புகளைப் பயன்படுத்தி தைமினுடன் பிணைப்பை உருவாக்குகிறது இதேபோல் மூன்று ஹைட்ரஜன் பிணைப்புகள் மூலம் குவானைனுடன் சி உடன் ஜி சைட்டோசின் பிணைப்புகள் இது சார்ஜாஃப் விதி டி மற்றும் ஜி உடன் எப்போதும் பிணைப்புகள் எப்போதும் சி உடன் இணைகின்றன நிரப்பு அடிப்படை ஜோடிகளுக்கு இடையிலான இந்த குறிப்பிட்ட தொடர்பு டி ஏவை கவர்ந்து இழுக்கும் கட்டுமானப் பொருளாக மாற்றுகிறது இந்த பண்பைப் பயன்படுத்தி நாம் பல்வேறு வகையான நானோ கட்டமைப்புகளை உருவாக்க முடியும் ஏ நானோ கட்டமைப்புகளின் சோதனை தொகுப்புக்கு எங்களுக்கு அதிக அளவு டி ஏவை எவ்வாறு ஒருங்கிணைக்க முடியும் ஏ ஒலிகோணுக்ளியோடைட்களை டி ஏ சின்தசைசர் மூலம் ஒருங்கிணைக்க முடியும் எலக்ட்ரோபோரேசிஸ் அல்லது க்ரோமடோகிராபி போன்ற நுட்பங்களால் இது சுத்திகரிக்கப்படலாம் மேலும் இது ஸ்டோய்சியோமெட்ரிக் மோலார் விகிதத்தில் ஒன்றாக கலக்கப்படலாம் ஏவைக் பற்றி அறிய நீங்கள் டி ஏவை வெப்பப்படுத்தலாம் இது தளங்களுக்கு இடையிலான ஹைட்ரஜன் பிணைப்புகளை உடைக்கும் மீண்டும் குளிர்ந்தவுடன் இயல்பு நிலையை அடையும் இது தனி ஒற்றை இழைந்த டி ஏவை இணைத்து இரட்டை நிலையான டி ஏவை உருவாக்குகிறது சுய அசெம்பிளிக்கு இவை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போது டி ஏ கலப்பினத்தைப் பற்றி விவாதிப்போம் நாம் முன்பே பார்த்தபடி டி மற்றும் ஜி உடனான ஒரு பிணைப்பு எப்போதும் சி உடன் பிணைப்பை உருவாக்குகிறது ஆகவே நாம் ஒரு பக்கத்தில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட டி ஏவையும் மறுபுறத்தில் ஒரு நிரப்பு இழையையும் கொண்டிருக்கும்போது அது ஒன்றாக வரும்போது ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்குகிறது இது சூடாகும்போது இந்த இரட்டை தரமான டி ஏ ஒற்றை நிலையான டி ஏவாக மாறியது நீங்கள் அதை மீண்டும் குளிர்விக்கும்போது அது இரட்டை நிலையான டி ஏவை உருவாக்குகிறது எனவே நீங்கள் வெப்பத்தைப் பயன்படுத்தும்போது அது ஹைட்ரஜன் பிணைப்புகளை உடைத்து அது ஒரு நிலையான டி ஏவாக மாறும் ஆனால் நீங்கள் வெப்பநிலையைக் குறைத்து குளிர்விக்க அனுமதிக்கும்போது அது மீண்டும் இரட்டை நிலையான டி ஏவை உருவாக்குகிறது இந்த செயல்முறைகள் டீநச்சுரசின் மற்றும் ரிநச்சுரசின் என அழைக்கப்படுகின்றன ஏ கலப்பினத்தின் பின்னணியில் உள்ள கொள்கை இதுதான் ஒரு எளிய உதாரணத்தை இங்கே கவனியுங்கள் நீங்கள் வெவ்வேறு வண்ண குறியீட்டு டி ஏவைப் பயன்படுத்தலாம் நீங்கள் இங்கே காணலாம் இந்த பச்சை நிற டி ஏ பச்சை நிற டி ஏவுடன் பிணைக்கிறது மற்றும் சிவப்பு நிறம் சிவப்பு நிறத்துடன் பிணைக்கிறது இந்த காட்சிகள் ஒருவருக்கொருவர் எதிர்பதமாக பூர்த்தி செய்வதால் இது நிகழ்கிறது அதனால்தான் இது இரட்டை தரமான டி ஏவை உருவாக்குகிறது வெப்பமடையும் போது அது ஒற்றை தரநிலையாக மாறும் மீண்டும் குளிரூட்டப்படும்போது அது இரட்டை தரமான டி ஏவை உருவாக்குகிறது ஏவின் இந்த பண்பை பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் பல்வேறு வகையான நானோ கட்டமைப்புகளை உருவாக்கப் போகிறோம் ஏ இயற்கையில் ஏன் ஹெலிகல் முன்பு குறிப்பிட்டபடி டி ஏ மூன்று முக்கிய கூறுகளைக் கொண்டுள்ளது சர்க்கரை பாஸ்பேட் மற்றும் ஒரு நைட்ரஜன் அடிப்படை எனவே டி ஏ அமைப்பு போன்ற ஒரு ஏணியில் இருக்கும்போது நீர் மூலக்கூறுகள் கட்டமைப்பை சீர்குலைக்கும் மற்றும் நைட்ரஜன் அடித்தளம் நீரிலிருந்து தப்பிக்க வேண்டும் ஏனெனில் அது ஹைட்ரோபோபிக் ஆகும் ஏவின் உள்ளமைவை மாற்றுகிறது மற்றும் அடிப்படை அனைத்தும் உட்புறத்தை நோக்கி நகர்த்தப்படும் ஆனால் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் மூலக்கூறுகள் வெளியில் இருக்கும் ஏனெனில் அவை தண்ணீரை எதிர்கொள்கின்றன நீர் நேசிக்கும் மூலக்கூறுகள் இருப்பினும் இந்த வகையான இட இடைவெளி மீண்டும் இருந்தால் நீர் மூலக்கூறு உள்ளே நுழைய முடியும் மேலும் இது இந்த கட்டமைப்பைத் தொந்தரவு செய்யலாம் எனவே நீர் மூலக்கூறுகள் நுழைவதைத் தவிர்ப்பது ஹெலிகல் மெல்லிய கட்டமைப்பில் உள்ளது மற்றொரு காரணம் A T மற்றும் G C க்கு இடையிலான பிணைப்பு கோணம் ஏவுக்கு ஒரு ஹெலிகல் கட்டமைப்பை வழங்குவதிலும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது இது தண்ணீரை அகற்ற ஒரு துணியை முறுக்குவதைப் போன்றது இதேபோல் ஒரு ஹெலிகல் அமைப்பு டி ஏ கட்டமைப்பிலிருந்து தண்ணீரை நீக்குகிறது ஏ பல காரணங்களுக்காக பொருத்தமான நானோ தொழில்நுட்ப முறையாகும் இது ஒப்பீட்டளவில் நிலையானது மற்றும் வெவ்வேறு வடிவங்களில் உள்ளது இது ஒரு பாலிமராகவும் செயல்படுகிறது மற்றும் மிக நீண்ட மூலக்கூறுகளை உருவாக்க முடியும் இது நன்கு வரையறுக்கப்பட்ட மற்றும் மீண்டும் மீண்டும் கட்டமைப்பைக் கொண்டுள்ளது கட்டமைப்பை நிர்ணயிப்பதற்கான விதிகள் எளிமையானவை மற்றும் நன்கு புரிந்து கொள்ளப்படுகின்றன மேலும் டி ஏவும் ஒரு உயிர் இணக்கமான பொருள் இந்த காரணங்களால் பல்வேறு நானோ கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான கட்டமைப்பு பொருளாக டி ஏவைப் பயன்படுத்துகிறோம் ஏவை ஒரு கட்டுமானப் பொருளாக நாம் பயன்படுத்தலாம் இங்கே இரண்டு முக்கியமான நொதிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன முதலாவது கட்டுப்பாடு நொதி இந்த நொதி குறிப்பிட்ட தளங்களில் டி ஏவை வெட்டுவதால் மூலக்கூறு கத்தரிக்கோல் என்றும் அழைக்கப்படுகிறது மற்றொரு நொதி லிகேஸ் என்சைம் ஆகும் இது இரண்டு டி ஏ துண்டுகளில் சேரலாம் இந்த சுய அசெம்பிளி கொள்கையைப் பயன்படுத்தி நாம் பல்வேறு வகையான நானோ கட்டமைப்புகளை உருவாக்க முடியும் ஏ அடிப்படையிலான ஓடு என்பதை இங்கே காணலாம் ஓடு ஏற்பாடு செய்யப்பட்டு டி ஏ ஓடுகள் மற்றும் டி ஏ லட்டு என அழைக்கப்படும் கட்டமைப்பாக உருவாகும் சுய அசெம்பிளி மற்றும் நிரப்பு அடிப்படை இணைப்பின் கொள்கையைப் பயன்படுத்தி நாம் ஒரு பரிமாண அல்லது அதிக பரிமாண கட்டமைப்புகளை உருவாக்க முடியும் எனவே இந்த சுய சட்டசபை மற்றும் நிரப்பு அடிப்படை இணைப்புகளைப் பயன்படுத்துதல் டி ஏ துண்டிக்கப்பட்ட ஆக்டோஹெட்ரான் கட்டமைப்புகளையும் நாம் செய்யலாம் இந்த கட்டமைப்பிற்கு இரட்டை ஹெலிக்ஸ் அறையில் நிலையானதாக இருக்க சுமார் எட்டு தளங்கள் இணைக்கப்பட வேண்டும் வெப்ப நிலை ஏ அடிப்படையிலான நான்கு வழி குறுக்கு கட்டமைப்புகள் ஒரு கடினமான பிளானர் ஓடு ஒன்றை உருவாக்குகின்றன அருகிலுள்ள ஓடுகளுக்கு இடையிலான தூரம் 20 என் ஏ அல்லது புரதம் போன்ற உயிரியல் மூலக்கூறுக்கு நாம் கட்டமைப்பைப் புரிந்துகொள்ள AFM ஐப் பயன்படுத்த வேண்டும் ஒரு AFM படத்திலிருந்து அழகான லட்டு அமைப்பு நாம் காணலாம் ஏவைப் பயன்படுத்தி 100 என் எம் ஸ்மைலி முகங்களை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் இங்கே நாம் ஒரு வைரஸ் மரபணுவைப் பயன்படுத்தலாம் இது 7249 அடிப்படை ஜோடிகளின் நீளம் கொண்டது இந்த வைரஸ் மரபணு பல்வேறு வகையான ஸ்மைலிகளாக மாற்றப்படும் கட்டமைப்புகள் 250 க்கும் மேற்பட்ட குறுகிய இழைகளைப் பயன்படுத்தி இதை உருவாக்கலாம் இந்த குறுகிய இழைகள் என்று அழைக்கப்படுகின்றன பிரதானமாக நிற்கிறது ஒரு காகித ஸ்டேப்லரைப் போலவே டி ஏ மூலக்கூறுகளையும் பயன்படுத்தி ஒன்றாக இணைக்கலாம் ஏவின் குறுகிய துண்டுகள் பிரதான நிலைப்பாடு என்று அழைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் ஸ்மைலியை உருவாக்க விரும்பினால் முதல் படி என்னவென்றால் இந்த ஸ்மைலி கட்டமைப்பை எவ்வாறு உருவாக்குவது என்பது உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும் ஏ ஒவ்வொரு ஹெலிகுக்கும் 2 என் எம் விட்டம் மற்றும் 3 எம் நீளம் கொண்டது எனவே முதல் படி ஸ்மைலி வடிவத்தை உருவாக்க நீங்கள் மரபணுவை இணைக்க எத்தனை பிரதான நிலைகளைப் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் திட்டத்தை உருவாக்கியதும் அந்த திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ஸ்மைலி கட்டமைப்பை வரைய வேண்டும் பின்னர் நீங்கள் டி ஏ குறுகிய துண்டு காட்சிகளை உருவாக்குவீர்கள் இது பிணைக்கப்படும் மற்றும் முழுமையான இறுதி கட்டமைப்பைப் பெற முழுமையான டி ஏ வரிசையை உருவாக்கும் நொதிகளை நாங்கள் சேர்க்கலாம் இங்கே நீண்ட வார்ப்புரு இழை பல குறுகிய இழைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதனால் அவை நிலையான புள்ளிகள் அல்லது சுழல்களில் இணைப்பைக் கடக்கின்றன இரட்டை ஹெலிக்ஸ் உருவாக்க பகுதிகளை நிரப்பிய பிறகு டி ஏவைப் பயன்படுத்தி 100 என் எம் ஸ்மைலி முகங்களைப் பெறுவோம் இதேபோல் டி ஏவை ஒரு கட்டுமானப் பொருளாகப் பயன்படுத்தி பல்வேறு வகையான கட்டமைப்புகளை உருவாக்கலாம் ஏவைப் பயன்படுத்தி பல்வேறு நானோ கட்டமைப்புகளை வடிவமைக்க இலவச மென்மையான பொருட்கள் உள்ளன கட்டுமான பொருள் இப்போது டி ஏ நானோ தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளைப் பார்ப்போம் முதலாவது ஸ்மார்ட் சிகிச்சை மற்றும் இரண்டாவது மருந்து விநியோகம் ஸ்மார்ட் சிகிச்சை முறைகளில் மருந்து இருக்கும்போது மட்டுமே வெளியிடப்படும் குறிப்பிட்ட சமிக்ஞை மருந்து விநியோகத்திற்கு இந்த வகையான நானோ கேரியர்களையும் பயன்படுத்தலாம் ஏ அடிப்படையிலானது நானோ கட்டமைப்புகள் பல்வேறு நோய்களைக் கண்டறிவதற்கான செல் உயிரியல் பயன்பாடுகள் இமேஜிங் பயன்பாட்டிற்கும் பிறவற்றிற்கும் பயன்படுத்தப்படலாம் பயன்பாடுகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் எந்தவொரு மருந்தையும் எடுத்துச் செல்ல டி ஏ கூண்டு போன்ற டி ஏ அடிப்படையிலான நானோ கட்டமைப்புகளைப் பயன்படுத்தலாம் புற்றுநோய் செல்களைக் கொல்ல எந்தவொரு புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தையும் கொண்டு அவற்றை ஏற்றலாம் ஏ அடிப்படையிலான பெட்டியையும் நாம் உருவாக்கலாம் இது புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து அல்லது வேறு எந்த சிகிச்சை மூலக்கூறுடனும் ஏற்றப்படலாம் இது ஒரு பூட்டைக் கொண்டுள்ளது இது நியூக்ளிக் அமிலத்தால் தயாரிக்கப்படுகிறது சரியான ஒலிகோநியூக்ளியோடைடுகளை நாம் முக்கியமாக வைத்திருக்கும்போது இந்த பெட்டி திறக்கப்பட்டு மருந்துகள் வெளியிடப்படும் ஏ அடிப்படையிலான பெட்டியை நாம் முன்னேற்றலாம் ஏ பெட்டியை ஒரு மூடியுடன் கூடியிருக்கலாம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட ஒலிகோணுக்ளியோடைடு விசையுடன் ஸ்ட்ராண்ட் இடப்பெயர்ச்சி மூலம் திறக்கப்படலாம் எங்களிடம் ஒரு குறிப்பிட்ட டி ஏ வரிசை இருந்தால் மட்டுமே இந்த பெட்டி திறக்கப்படும் ஏ பெட்டியை இரண்டால் உருவாக்கலாம் பல்வேறு வகையான முகவர்கள் ஒரு மருந்து ஒரு மருந்து மற்றும் ஒரு இமேஜிங் முகவருடன் இது தெரனோஸ்டிக் நானோ துகள்கள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அதே நானோ துகள்கள் நோயறிதலுக்கும் சிகிச்சையிலும் பயன்படுத்தப்படலாம் இந்த வெற்று கட்டமைப்புகளை பல மருந்தியல் ரீதியாக சுறுசுறுப்பான உயிரினங்களுடன் வடிவமைக்க முடியும் அவை வெவ்வேறு பெட்டிகளாக வைக்கப்படுகின்றன ஏ அடிப்படையிலான நானோ துகள்களை த்ரோம்பின் அல்லது எந்த வகையான மூலக்கூறுகளிலிருந்தும் கட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் ஒரு குறிப்பிட்ட புரதத்திற்கு குறிப்பிட்ட டி ஏ துண்டுகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த விஷயத்தில் த்ரோம்பின் சுய அசெம்பிளி செயல்முறையின் மூலம் எக்ஸ் வடிவ டி ஏ வால் ஒன்றை உருவாக்கலாம் த்ரோம்பின் இந்த டி ஏ வால் உடன் பிணைக்கப்படும் இப்போது இந்த டி ஏ வால் குறிப்பிட்ட சி ஏ முன்னிலையில் த்ரோம்பின் வெளியிடப்படும் ஏவை டி ஏ வால் பிணைப்பது த்ரோம்பினை வெளியிட்டது நீங்கள் ஒரு சி ஏவை மட்டுமே அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்றால் அது த்ரோம்பின் ஒரு மூலக்கூறு மட்டுமே வெளியிடும் மேலும் நீங்கள் நான்கு சி ஏ மூலக்கூறுகளைச் சேர்த்தால் அது நான்கு த்ரோம்பின்களை வெளியிடும் இதேபோல் டி ஏவின் சிறிய துண்டுகளை டி ஏ அடிப்படையிலான நானோ துகள்களை திறக்க ஒரு திறவுகோலாக பயன்படுத்தலாம் ஏ ஓரிகமி நானோபோர்களையும் நாம் செய்யலாம் ஏ ஓரிகமி நானோபோர்கள் பல்வேறு சேர்மங்களைக் கண்டறிய பயனுள்ளதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த நானோபோரில் நீங்கள் ஒரு ஏற்பியைக் கொண்டிருந்தால் எப்போது நீங்கள் புரதத்தை கடந்து செல்கிறீர்கள் அல்லது நீங்கள் சர்க்கரை அல்லது அமினோ அமிலங்களைக் கடக்கும்போது அதை எளிதாகக் கண்டறிய முடியும் வழி இது ஒரு வகையான நல்ல சென்சாராக பயன்படுத்தப்படலாம் ஏ நானோபோர்களை பூட்டலாம் மற்றும் திறக்க முடியும் வெப்பநிலை அல்லது pH போன்ற சில வகையான சமிக்ஞைகளைப் பயன்படுத்தி திறக்கப்பட்டது இது ஒரு பயனுள்ள பாத்திரத்தை வகிக்கிறது கட்டுப்படுத்தப்பட்ட மருந்து வெளியீடு ஏ ஓரிகமி நானோபோர்கள் பொட்டாசியம் மற்றும் சோடியம் சேனல்களைப் போலவே பிரதிபலிக்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தைக் கவனியுங்கள் ஏ நானோ துளை பச்சை நிறத்தில் உள்ளது சிவப்பு நிறம் லிப்பிட் பிளேயர் ஆகும் ஏ நானோபோர் ஒரு பொட்டாசியம் அல்லது சோடியம் சேனலைப் போல தேர்ந்தெடுத்து செயல்படுகிறது பச்சை நிற டி ஏ ஓரிகமி நானோபோர்கள் சிவப்பு நிற லிப்பிட் பிளேயரில் பதிக்கப்பட்டுள்ளன நீல நிற சதுரம் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து அல்லது வேறு எந்த சிகிச்சை மூலக்கூறு ஆகும் இந்த கேரியர் கட்டுப்படுத்தப்பட்ட விநியோகத்திற்காக அல்லது சிகிச்சை மூலக்கூறின் கட்டுப்படுத்தப்பட்ட வெளியீட்டிற்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த பயன்பாடு பயோஇமேஜிங்கில் உள்ளது தங்க நானோ துகள் ஒரு அங்கீகார வரிசையுடன் குறிக்கப்படலாம் ரிப்போர்ட்டர் வரிசையை ஒரு ஒளிரும் மூலக்கூறு மூலம் குறிக்கலாம் எனவே இது தங்க நானோ துகள்களுடன் பிணைக்கப்பட்டு நானோ விரிவடையை உருவாக்கும் போது அது கலங்களுக்குள் நுழைந்ததும் இந்த வரிசை எம்ஆர்என்ஏவை குறிவைக்கும் ஏ உடன் பிணைக்கும்போது ஃப்ளோரசன் சமிக்ஞை வெளிப்படுத்தப்படும் இது ஒரு ஒளிரும் சமிக்ஞையை வழங்க ரிப்போர்ட்டர் விரிவடையத்தை வெளியிடுகிறது எனவே இந்த எடுத்துக்காட்டில் இது உயிர்வாழ்கிறது இது அபோப்டோடிக் எதிர்ப்பு புரதங்களில் ஒன்றாகும் இது பெரும்பாலும் புற்றுநோய் உயிரணுக்களில் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் இந்த வகையான புரதங்களை குறிவைக்கும்போது இது புற்றுநோய் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை நாம் புரத மட்டத்தில் நிறுத்தலாம் அல்லது எம் ஏ மட்டத்தில் நிறுத்தலாம் உயிர்வாழ்வின் அதிக அளவு வெளிப்படுத்தும் செல்கள் உயிர்வாழும் வெளிப்பாடு குறைவாக இருக்கும் அல்லது உயிர்வாழும் வெளிப்பாடு இல்லாத கட்டுப்பாட்டு கலங்களுடன் ஒப்பிடும்போது அதிக அளவு ஒளிரும் சமிக்ஞை இருக்கும் ஏ அடிப்படையிலான நானோ எரிப்புகளை பல்வேறு நோயறிதலுக்கும் சிகிச்சை பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தலாம் ஏ அடிப்படையிலான நானோ கட்டமைப்புகளின் அடுத்த பயன்பாடு ஆற்றல் பரிமாற்றம் மற்றும் ஃபோட்டானிக்ஸ் ஆகியவற்றில் உள்ளது ஏ நானோ கட்டமைப்புகள் இரட்டை நிலையான டி ஏ மூலக்கூறைக் காட்டிலும் உள்ளார்ந்த முறையில் மிகவும் கடினமானவை எனவே இது ஒரு நீண்ட ஃபோட்டானிக் கம்பிகளை உருவாக்க பயன்படுகிறது இதைப் பயன்படுத்தி புதிய தலைமுறை ஃபோட்டானிக் கம்பிகளின் இடைவெளியில் கொத்து மற்றும் சீரமைக்கப்பட்டதன் மூலம் நாம் ஒளியை அறுவடை செய்யலாம் ஏ ஓரிகமியின் சில குறைபாடுகளைப் பார்ப்போம் ஏ தோற்றங்கள் எல்லாவற்றிலும் நிலையானவை அல்ல நிபந்தனைகள் இதற்கு சிறப்பு கவனம் தேவை pH டி ஏவின் கட்டமைப்பில் கடுமையான விளைவைக் கொண்டுள்ளது நானோ கட்டமைப்புகள் குறைந்த pH இல் டி ஏ டி சுத்திகரிக்கப்படலாம் மற்றும் உயர் pH இல் ஹைட்ரஜன் பிணைப்பு டி ஏ நிலைகளுக்கு இடையில் இடையூறு ஏற்படும் மேலும் வெப்பமாக்கல் அல்லது சில இரசாயனங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் சில கரிம கரைப்பான்கள் இரட்டை தரமான டி ஏவைக் குறிக்கலாம் டினேஸ் போன்ற நொதிகள் முடியும் ஏ இழைகளை அழிக்கவும் எனவே நாம் மாதிரிகளை மிகவும் கவனமாக சேமித்து கையாள வேண்டும் அயனிகள் தீர்வுகளில் தற்போது டி ஏ கட்டமைப்புகளின் ஸ்திரத்தன்மைக்கு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே குறைந்த அயனியில் வலிமை டி ஏ கட்டமைப்புகள் சிதைந்துவிடும் மற்றும் அதிக உப்பு செறிவில் அது திரட்டக்கூடும் மேலும் மூலக்கூறு பதட்டங்கள் அல்லது இயந்திர சக்திகளும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன திட்டமிடப்பட்ட சுய அசெம்பிளி செயல்முறைக்கு மனித உடலும் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு எளிய அணுவிலிருந்து தோன்றியது அணுக்கள் ஒன்றிணைந்து செல்களை உருவாக்குகின்றன மற்றும் செல்கள் ஒன்றிணைகின்றன மற்றும் திசுக்கள் மற்றும் திசுக்கள் ஒன்றிணைந்து உறுப்புகளை உருவாக்குகின்றன மற்றும் உறுப்புகள் ஒன்றிணைந்து முழுமையான உடல் உருவாகின்றன எனவே சுயசபையை நீங்கள் புரிந்து கொண்டால் நாங்கள் அத்தகைய கட்டமைப்புகள் மற்றும் நானோ அளவிலான சாதனங்கள் சிக்கலை உருவாக்க முடியும் ஆனால் சுய சட்டசபை செயல்முறை குறித்த நமது புரிதல் இன்னும் தொடக்க நிலையிலே உள்ளது சுருக்கமாக ஒருங்கிணைந்த நானோ கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான சில நடைமுறை உத்திகளில் சுய அசெம்பிளி ஒன்றாகும் ஏ கீழே உள்ள நானோ தொழில்நுட்ப அணுகுமுறையில் முக்கிய பங்கு வகிக்கும் மிகவும் சிக்கலான டி ஏ கட்டமைப்புகளை உருவாக்க உங்களுக்கு மிகவும் வளர்ந்த கணினி நிரல்கள் தேவை ஏ கட்டமைப்புகளை உருவாக்க அல்லது புரிந்துகொள்ள அல்லது சிக்கலான டி ஏ கட்டமைப்புகளை வடிவமைக்க எங்களிடம் குறைந்த எண்ணிக்கையிலான மென்பொருள் நிரல்கள் உள்ளன ஒவ்வொரு திட்டத்திற்கும் அதன் சொந்த நன்மைகள் மற்றும் தீமைகள் உள்ளன ஏ நானோ தொழில்நுட்பமும் டி ஏ ஓரிகமியும் பல சவால்களை எதிர்கொள்ள ஒரு புதிய பாதையைத் திறந்துவிட்டன எனது சொற்பொழிவை இங்கே முடிப்பேன் இந்த சொற்பொழிவைக் கேட்ட அனைவருக்கும் நன்றி வேறொரு சொற்பொழிவில் உங்களைப் பார்ப்பேன்